எனவே L என்பது ஒவ்வொரு சுற்றுகளின் தூண்டல் நீங்களே சமம் எனவே L s 0 4605 log 2 க்கு சமம் ஒரு கிலோமீட்டருக்கு D r மில்லி ஹென்றி மூன்றில் ஒரு பங்கு இது சமன்பாடு 76 மற்றும் M என்பது பரஸ்பர தூண்டல் 2 சுற்றுகளுக்கு இடையில் M என்பது 0 4605 பதிவு d 3 க்கு சமம் d 2 க்கு சக்தி 2 மூன்றாவது மில்லி ஹென்றி ஒரு கிலோமீட்டருக்கு இப்போது இதை நாம் சுயமாக அழைக்கிறோம் இது 2 சுற்றுகளுக்கு இடையிலான பரஸ்பர தூண்டல் நீங்கள் அதைப் பார்த்தால் உள்ளமைவைப் பார்த்தால் எனவே நாங்கள் இதை அழைக்கிறோம் நீங்கள் முதல் காலத்தை நீங்கள் அழைக்கிறீர்கள் இந்த சொல்லை நாம் ஒரு சுய தூண்டல் உரிமை என்று அழைக்கிறோம் இது 2 சுற்றுகளுக்கு இடையில் உள்ள 2 சுற்றுகளுக்கு இடையே உள்ள பரஸ்பரம் இது உண்மை ஏனென்றால் பாருங்கள் வெளிப்பாடு d 2 d 3 அதாவது இங்கே நீங்கள் கழித்தல் குறியீட்டின் காரணமாக பரஸ்பரம் பார்த்தால் இந்த கழித்தல் இந்த கழித்தல் நாம் எடுத்துள்ளோம் 2 சக்திக்கு 2 மூன்றாவது எனவே நீங்கள் உள்ளமைவை சரியாகப் பார்த்தால் எனவே D 2 D 3 இதை நாங்கள் எடுத்துக்கொள்வதால் இது 2 சர்க்யூட் ரைட் இடையே வருகிறது ஆனால் D க்யூப் ரூட் 2 ல் இருந்து D r என்று வரும் போது அது உண்மையில் உள்ளே வருகிறது உங்கள் D மற்றும் r சரி அதனால்தான் இந்த பகுதியை நாம் சுயமாக அழைக்கிறோம் இந்த பகுதியை நாம் சுயமாக அழைக்கிறோம் இந்த பகுதியை பரஸ்பர தூண்டல் உரிமை என்று அழைக்கிறோம் எனவே இணையான GMD முறையில் இணைக்கப்பட்ட 2 ஜோடி சர்க்யூட் ரைட்டிற்கு இது நன்கு அறியப்பட்ட முடிவு ஆகும் இப்போது தொகுக்கப்பட்ட கண்டக்டர்களுக்கு வருவோம் சரி எனவே இந்த வழக்கில் உண்மையில் கண்டக்டர்கள் தொகுக்கப்பட்டனர் அதாவது அதிக மின்னழுத்த பரிமாற்றக் கோடுகள் மூலம் நீண்ட தூரத்திற்கு அதிக அளவு மின்சாரத்தை கடத்துவது சிக்கனமானது அந்த விஷயங்கள் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட கண்டக்டர்களுடன் சரியாக கட்டப்பட்டுள்ளன எனவே தொகுக்கப்பட்ட கண்டக்டர்கள் உள்ளமைவு 2 கண்டக்டர்கள் சரியாக இருக்கலாம் அல்லது 3 கண்டக்டர்கள் 4 கண்டக்டர்கள் கூட இன்னும் சரியாக இருக்கலாம் எனவே அதற்கு இணையாக இருந்தால் பல கண்டக்டர் எனவே இயற்கையாகவே கூடுதல் EHV டிரான்ஸ்மிஷன் கோடுகளுக்கு பொதுவாக அவர்கள் தொகுக்கப்பட்ட கடத்திகளைப் பயன்படுத்துகிறார்கள் அதாவது அது சுய GMD ஐ அதிகரிக்கிறது ஒரு பரிமாற்றக் கோட்டின் மின் திறனை அதிகரிக்கிறது எதிர்வினை குறைவாக இருக்கும் மற்றும் டிரான்ஸ்மிட் பவர் டிரான்ஸ்மிஷன் திறன் சரியாக அதிகரிக்கும் எனவே தொகுக்கப்பட்ட கடத்திகள் கொரோனா இழப்பு அதிகரிப்பு மின்மறுப்பு மற்றும் வானொலி குறுக்கீடு ஆகியவற்றைக் குறைக்கின்றன எனவே பொதுவாக மூட்டை எனவே அடிப்படையில் தொகுக்கப்பட்ட கடத்திகள் பொதுவாக படம் 11 இல் காட்டப்பட்டுள்ளபடி 2 3 அல்லது 4 கடத்திகளைக் கொண்டிருக்கும் இங்கே நான் 2 3 அல்லது 4 ஐக் காட்டுகிறேன் ஆனால் அது இன்னும் சரியாக இருக்கலாம் எனவே இந்த உள்ளமைவுக்கான சுய GMD என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சித்தால் உதாரணமாக இந்த 2 ஐ எடுத்துக் கொண்டால் இந்த 2 கண்டக்டர் வழக்கு இந்த 2 நடத்துனர் வழக்கு எனவே 2 கண்டக்டர் ஏற்பாட்டிற்கு சரியான D கள் மின்சக்தி பாதிக்கு சமமாக இருக்கும் இது சமன்பாடு 78 ஆகும் அதேபோல் இதை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த 3 உங்கள் 3 கண்டக்டர்கள் உள்ளமைவு அப்பொழுது D s என்பது r d சதுரத்திற்கு சமம் பின்னர் சக்திக்கு d கள் சக்திக்கு சதுரத்திற்கு சமம் இது சப் எடுத்து எந்த கண்டக்டரும் எந்த கண்டக்டரையும் சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த D கள் எந்தக் கடத்தியையும் எடுத்துக்கொள்வதாகக் கருதுகிறீர்கள் D கள் முதலில் நீங்கள் அதன் r ஐ எடுத்துக்கொள்வீர்கள் பின்னர் இங்கிருந்து இந்த நடத்துனரிடமிருந்து d இல் உள்ள தூரத்தை எடுத்துக் கொள்ளவும் இந்த நடத்துனர் மீண்டும் d ஐ எடுத்துக்கொள்கிறார் அதே ஆரம் சரியானது மேலும் அனைத்து தூரமும் ஒரே மாதிரியானது மற்றும் சக்திக்கு மூன்றில் ஒரு பங்கு எனவே இது அதிகாரத்தின் மூன்றில் ஒரு பங்கு சதுரமாக இருக்கும் அதைத்தான் நான் 3 கண்டக்டர்களுக்கு எழுதுகிறேன் D சதுரம் மூன்றில் ஒரு பங்கு இது 3 கண்டக்டர் கேஸுக்கு இப்போது 4 கண்டக்டர் கேஸுக்கு நீங்கள் 4 கண்டக்டர் கேஸை எடுக்கும்போது இந்த ஒரு 4 கண்டக்டர் கேஸ் இது ஒரு சரி எனவே எந்த கண்டக்டரிடமிருந்தும் சரி இது 4 கண்டக்டர் கேஸுக்கு D என்று சொல்லுங்கள் இந்த வரைபடம் D கள் முதலில் சமமாக இருக்கும் நீங்கள் ஒரு சுயத்தை எடுப்பீர்கள் r பிறகு நீங்கள் இந்த கண்டக்டரிலிருந்து இங்கே தூரத்தை எடுங்கள் அது பிறகு D ஆகிறது பின்னர் இந்த கண்டக்டர் இது d இது d எனவே இந்த தூர மூலைவிட்ட தூரம் ரூட் 2 D க்கு சக்தி 1 4 ஆக இருக்கும் அதாவது இது உங்கள் r ரூட் 2 D க்யூப் 1 முதல் 4 வரை இருக்கும் எனவே உங்கள் கண்டக்டர் 4 க்கு அது வருகிறது 4 கண்டக்டர் கேஸ் என்பது குவாட்ரப்ளெக்ஸ் ரைட் ரூட் 2 டி க்யூப் பவர் ஒன்றுக்கு 4 அங்கு ஆர் என்பது மூட்டை வலதுபுறத்தில் உள்ள ஒவ்வொரு கண்டக்டரின் கற்பனையான ஆரம் எனவே நீங்கள் உங்களை நீங்களே அழைப்பது என்று நீங்கள் அழைக்கிறீர்கள் இந்த வகையான உள்ளமைவின் அனைத்து D களின் சரியான சுய GMD இப்போது வரை உங்கள் வழித்தோன்றல் தொடர்பான அனைத்து சாத்தியக்கூறுகளும் உள்ளன எனவே நாங்கள் எல்லாவற்றையும் விவாதித்தோம் ஆனால் இதுவரை நாங்கள் எந்த எண்கணித உரிமையும் எடுக்கவில்லை எனவே அடுத்து நான் எடுக்கும் எண்களின் சரியான மற்றும் வெவ்வேறு வகை எண்களை ஆதரிக்க பல எண்களை எடுத்துக்கொள்வேன் எனவே இதுவரை பார்த்த கோட்பாடுகளின் அனைத்து கணித வளர்ச்சியையும் நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது உங்கள் எண்ணியல் என்று நீங்கள் அழைக்கும் அனைத்து விஷயங்களையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம் முடிந்தவரை பலவகையான சிக்கல்களை உங்களுக்குக் காண்பிப்பேன் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் எனவே இந்த உரிமையைப் புரிந்துகொள்ள உங்கள் நோக்கம் இருக்கும் எனவே முதலில் உதாரணத்தை சரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இந்த வரைபடத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது சிறியதாக நான் எடுத்துள்ளேன் நான் ஒரு புத்தகத்திலிருந்து வரைவதற்கு பதிலாக எடுத்தேன் எனவே இது படம் 12 ஆகும் உண்மையில் இது சிக்கிய கடத்திக்கு 7 ஒத்த இழைகள் ஒரு மைய இழையைக் கொண்டிருப்பதைக் காட்டுகிறது மற்றும் இதைச் சுற்றி 6 கடத்திகள் உள்ளன எனவே ஒவ்வொன்றும் ஆரம் சரியாக உள்ளது எனவே அனைத்தும் ஒரே ஆரம் கொண்டவை என்றால் அது ஒன்று மற்றும் அதைச் சுற்றி 6 கடத்திகள் சாத்தியம் அது ஆரம் வேறுபட்டால் விஷயங்கள் இது சரியான கட்டமைப்பாக இருக்க முடியாது எனவே நீங்கள் கண்டக்டரின் சுய வடிவியல் சராசரி ஆரம் மற்றும் ஒட்டுமொத்த கடத்தி ஆரத்திற்கு டி s விகிதத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் இறுதியாக முடிவுகள் குறித்து கருத்து தெரிவிக்கவும் எனவே இந்த உள்ளமைவு இந்த உள்ளமைவு சிறிய பிட்கள் இது உங்களுக்கு படிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆனால் முதலில் வரைதல் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையை கொஞ்சம் பெரியதாக மாற்ற முயற்சிக்கிறேன் என்று பார்ப்போம் இதுதான் இந்த மைய இழை இந்த எண்ணுக்கு 7 சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதைச் சுற்றி 6 கண்டக்டர்கள் உள்ளன எனவே இந்த எண் ஒன்று இது 1 என்று சொல்லுங்கள் இது 2 இது 3 இது 4 இது 5 மற்றும் இது 6 மையம் ஒன்று 7 இது 7 வலது 1 2 3 4 5 6 சரி எனவே முதலில் நீங்கள் ஸ்ட்ராண்டிலிருந்து தூரத்தைப் பார்க்க வேண்டும் எனவே இந்த தூரம் என்பது இங்கே இருந்து இங்கே மையத்திற்கு மையம் அறிய இங்கே ஒரு தூரம் இங்கே இருந்து இங்கே இது தூரம் மற்றும் நிச்சயமாக இங்கே இங்கே மேலும் இங்கிருந்து மையத்திற்கு எனவே முதலில் நீங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால் 1 முதல் 2 உண்மையில் இது 1 இது 2 எனவே D 12 என்பது D 16 க்கு சமம் D 12 D 16 க்கு சமம் D 17 க்குச் சமம் எனவே இங்கே இங்கே இருந்து இங்கே ஆர் எனவே அது 2 r க்கு சமம் எனவே இது 1 2 1 6 மற்றும் இது மத்திய கண்டக்டர் 7 சரியானது நீங்கள் இந்த வீடியோவைக் கேட்கும்போது நீங்கள் நம்பிக்கையுடன் எல்லாவற்றையும் சரியாகப் படிக்க முடியும் என்று பார்க்கவும் எனவே இது மையமானது 7 நீங்கள் என் குரலை சரியாகக் கேட்கலாம் எனவே D 1 2 என்பது D 1 க்கு சமம் 2 r க்கு சமம் பிறகு D 14 இது உண்மையில் இது 4 இது கடத்தி 1 2 3 4 இது கடத்தி 4 ஆகும் எனவே D 14 என்பது 4 r க்கு சமம் ஏனெனில் இங்கிருந்து இங்கு r இந்த விட்டம் 2 r ஆகும் மீண்டும் இங்கே இருந்து இங்கே உள்ளது எனவே அனைத்தும் சேர்ந்து D 14 என்பது 4 r சமம் இப்போது D 13 D 13 1 2 3 1 2 3 எனவே உண்மையில் இது உங்களுடையது தனித்தனியாக நான் அதை வரைய முயற்சிக்கிறேன் இது இது இன்னொன்று இது உங்கள் 1 இது உங்கள் 3 மற்றும் இது உங்கள் 2 உரிமை மற்றும் இது உங்களுடையது 2 எனவே இது நீங்கள் D 13 ஐ சரியாகப் பெற வேண்டும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே 1 2 3 இது மன்னிக்கவும் இது உண்மையில் ஒன்றாக இருக்கிறது இதெல்லாம் ஒன்றாக இருக்கிறது எனவே நான் அதை எப்படி செய்கிறேன் என்பதை நிறுத்தி வைக்கிறேன் எனவே இது ஒன்று இது ஒன்று இது ஒரு உரிமை இங்கே நாம் இங்கே செய்ய விரும்புகிறோம் இங்கே இங்கே எனவே இது இங்கே உங்கள் 1 முதல் 1 முதல் 2 வரை 2 ஆர் இது 1 இது 2 இது 3 இது உண்மையில் 2 ஆர் சரி இதேபோல் 2 முதல் 3 வரை 2 ஆர் மற்றும் இந்த கோணம் 30 டிகிரி எனவே இங்கே நீங்கள் 2 r cos 30 2 r cos 30 என்று இந்த திட்டத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் அதாவது 2 முதல் 2 ஆர் cos 30 மொத்தம் 1 2 3 வலதில் பிடிக்கவேண்டும் நான் அதை சிறிது சிறிதாக வைக்கிறேன் எனவே 2 × 2 r cos 30 அதாவது 2 × 2 r என்பது ரூட் 3 ஆல் 2 2 2 ரத்து எனவே இது 2 ரூட் 3r ஆக இருக்கும் எனவே டி 13 உங்கள் 2 ரூட் 3 ஆர் சரியாக இருக்கும் எனவே இந்த கோணம் சமச்சீரிலிருந்து 30 டிகிரி ஆகும் இந்த கோணத்தை 30 டிகிரி சரி என்று நீங்கள் செய்யலாம் அதாவது அதனால்தான் டி 13 அதேபோல் டி 15 13 மற்றும் 15 க்கு அதே தூரம் 1 முதல் 5 வரை ஒரே தூரம் எனவே இது D 13 என்பது உங்கள் 2 ரூட்டுக்கு சமம் 3 r என்பது D 15 க்கு சமம் அதுபோலவே இதுவும் நீங்கள் கண்டக்டர் ஒன்றை எடுத்துக் கொண்டால் நீங்கள் கண்டக்டர் 2 ஐ எடுத்துக் கொண்டால் அதன் அர்த்தம் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்போதுதான் டி 24 ஆக இருக்கும் டி 26 ஆக இருக்கும் அங்கே இரு அதாவது நீங்கள் ஒவ்வொரு கண்டக்டரையும் தனித்தனியாக கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகையால் நீங்கள் GMD யை சரியாகப் பெற வேண்டும் எனவே அந்த விஷயத்தில் முதலில் என்ன நடக்கும் என்பதை முதலில் எப்படி உருவாக்குவது என்று பாருங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் 7 கண்டக்டர்கள் 7 கண்டக்டர்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் மற்றும் நீங்கள் சுய GMD ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது இது n2 எனவே 49 ஒன்று அதாவது நீங்கள் 49 வது ரூட்டை சரியாக எடுக்க வேண்டும் எனவே 49 சாத்தியங்கள் இங்கே உள்ளன எனவே இப்போது முதலில் 7 கண்டக்டர்கள் உள்ளன என்றால் 7 கண்டக்டர்கள் ஒவ்வொரு r இன் கற்பனை ஆரத்தை எடுத்துக் கொண்டால் எனவே மத்திய ஒரு 7 கண்டக்டர்கள் உட்பட எனவே அது சக்தி 7 க்கு r ஆக இருக்க வேண்டும் அடுத்து நான் D 12 சதுரத்தை உருவாக்குகிறேன் அதை 6 முறை மீண்டும் செய்ய வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு D 12 சதுரத்தையும் பார்க்க முடியும் நான் ஒவ்வொன்றையும் D 13 சதுரத்தை D 14 முதல் D 17 க்கு சக்தி 6 க்கு விளக்குகிறேன் அதாவது D 12 நீங்கள் இதை எடுத்துக் கொண்டால் இதை எடுத்துக் கொண்டால் இந்த வரைபடம் D 12 க்கு சமமான இந்த வரைபடத்தை D இரண்டு முறை சமமாக எடுத்துக் கொண்டால் இது ஒரு D 21 ஐ D 23 க்கு சமம் என்று நீங்கள் கருதினால் இதேபோல் வரும் டி 34 உங்களுக்கு சமம் நீங்கள் D 3 2 என்று அழைப்பதை இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு கண்டக்டருக்கும் D 12 D க்கு சமம் மற்றும் 16 தூரம் அப்படியே இருக்கும் என்று நீங்கள் கருதப்படுவீர்கள் அதேபோல் இதை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த கண்டக்டர் நீங்கள் இந்த தூரத்தையும் இந்த தூரத்தையும் எடுக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு முறையும் 2 அல்லது இரண்டு முறை வரும் மற்றும் அனைத்து D 12 D 16 D 32 அனைத்து தூரமும் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே ஒவ்வொரு கண்டக்டருக்கும் இது ஒரு தூரம் இரண்டு முறை மீண்டும் மீண்டும் செய்யப்படுகிறது ஏனெனில் ஒன்று இங்கே உள்ளது 12 D மற்றும் 16 மத்திய கடத்தியை சுற்றியுள்ள கடத்திகள் உங்களிடம் 6 கண்டக்டர் உள்ளது எனவே மத்திய கடத்தியைச் சுற்றியுள்ள 6 கண்டக்டர்கள் உங்களிடம் உள்ளன அதனால்தான் 6 கண்டக்டர்கள் உள்ளன அதனால்தான் D 12 சதுரம் அல்லது மின்சாரம் 6 ஆக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு கண்டக்டரும் 2 தூரத்தை கருத்தில் கொண்டால் D 12 சதுரம் என்று எழுதப்பட்டுள்ளது அந்த விஷயத்தை சிக்கலாக்குவதை விட D 12 × D 16 × D 2 3 × D 34 இது போல எனவே வெறுமனே நாங்கள் அனைவரும் ஒரே மாதிரிதான் எழுதியிருக்கிறோம் எனவே D 12 சதுரம் இதேபோல் நீங்கள் ஒரு 3 ஐக் கருதினால் D 13 சதுரம் வருவதால் 1 2 3 1 2 5 இப்போது 2 ஐ எடுத்துக் கொண்டால் அதே தூரம் நீங்கள் 3 3 முதல் 5 3 முதல் 1 வரை அதே தூரத்தை எடுத்தால் 2 முதல் 4 2 முதல் 6 வரை அதே தூரம் எனவே இந்த வழியில் இரண்டு முறை மற்றும் 6 முறை வருகிறது ஏனெனில் சுற்றியுள்ள கடத்திகள் 6 6 முறை வருகிறது அதனால்தான் D 13 சதுரம் மீண்டும் சக்தி 6 க்கு எல்லாம் நான் 6 க்கு எழுதினேன் ஏனென்றால் அனைத்தும் 6 முறை வருகிறது அடுத்து D 14 D 14 அதாவது இங்கிருந்து இங்கும் இதேபோல் 2 முதல் 5 இதேபோல் உங்கள் 3 முதல் 6 இந்த வழியில் அது ஒரு முறை மட்டுமே வருகிறது D 14 இங்கு வேறு ஒத்த தூரம் இல்லை 1 4 2 5 3 6 சரி பிறகு உங்கள் 4 1 இந்த வழியில் 6 முறை வருகிறது அதனால்தான் D 14 க்கு பிறகு சக்தி 6 க்கு பிறகு D 17 டி 17 என்பது இந்த கண்டக்டர்ரிடமிருந்து உங்கள் 1 முதல் 7 வரை மைய மையத்தின் மையப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது எனவே 17 27 37 47 57 67 அனைத்தும் ஒன்றே எனவே சக்தி 17 க்கு D 17 இல் அதாவது D 12 சதுரம் 6 முறை மீண்டும் மீண்டும் அதே தூரம் D 13 அதே போல் 6 முறை சதுரம் 6 முறை D 14 முறை D 17 முறை 6 முறை உங்கள் D 2 r D 2 r இதன் பொருள் இந்த மத்திய கண்டக்டர் இப்போது நீங்கள் கருதுகிறீர்கள் ஏனெனில் இது மையக் கடத்தியை விட்டுவிட்டதால் நாம் ஒவ்வொருவருக்கும் கருத்தில் கொண்டோம் இப்போது மத்திய நடத்துனருக்கும் நீங்கள் தூரத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இங்கிருந்து இங்கே 2 ஆர் இங்கே 2 ஆர் இங்கே 2 ஆர் இங்கே 2 ஆர் இங்கே 2 ஆர் இங்கே 2 ஆர் சக்தி 1 49 இப்போது நாம் அதை எப்படிச் சரிபார்ப்போம் உள்ளே என்ன இருக்கும் எல்லாம் ஒன்றாக இருக்கும் நீங்கள் 49 எனச் சேர்த்தால் இது பொருந்தவில்லை என்று நீங்கள் சொன்னால் அதாவது உங்கள் கணக்கீடு எங்கோ தவறு உதாரணமாக நீங்கள் இந்த சக்தியை எடுத்துக் கொண்டால் இது 7 ஆகும் நீங்கள் இதை 2 6 முதல் 2 12 வரை சேர்த்தால் 12 பிளஸ் 2 ஐ 6 12 ஆக கூட்டினால் ஒரு சக்தி என்றால் 6 சரியானது இங்கு 1 என்பது 6 மற்றும் இங்கே 2 ஆர் 6 க்கு 6 12 பிளஸ் 7 19 ஐச் சேர்த்தால் பிளஸ் 6 19 மற்றும் 2 12 நீங்கள் 31 பிறகு 6 6 6 என்று 18 எனவே மொத்தம் 49 மற்றும் சக்தி 1 49 எனவே அது அதாவது உங்கள் விஷயங்கள் சரியானவை இல்லையெனில் எங்காவது கணக்கீடு செய்ததில் ஏதோ தவறு நடந்துவிட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே விஷயங்கள் எளிமையானதாகத் தோன்றினாலும் கணக்கீட்டு சாத்தியங்கள் கணக்கீடு பிழையின்றி சாத்தியக்கூறுகள் உள்ளன என்று நீங்கள் அழைப்பது உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த வழியில் நீங்கள் எத்தனை சாத்தியங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் நான் 1 n சதுரத்தை எழுதியுள்ளேன் ஏனெனில் 7 கடத்திகள் உள்ளன மற்றும் இந்த சக்தி அனைத்தும் தோராயமாக சக்தி வேறுபட்டால் சேர்க்கிறது மற்றும் இது வேறுபட்டது பரிமாணம் பொருந்தாது ஏனெனில் இறுதியில் D அது மீட்டராக இருக்கும் என நினைக்கிறேன் எனவே அதிகாரத்தின் அடிப்படையில் அந்த விஷயங்கள் சரியாக பொருந்த வேண்டும் எனவே இப்போது நான் உங்களுக்காக எழுதுகிறேன் r என்பது ஒவ்வொரு கடத்தியின் கற்பனையான ஆரம் அது 7 இழைகளைக் கணக்கிடுவதற்கு 7 வது சக்தியாக உயர்த்தப்பட்டது அதனால் 7 இழைகள் உள்ளன அதனால் நான் D 12 சதுர D 13 சதுர D 14 மற்றும் D 17 என்ற வார்த்தையை விளக்குகிறேன் மற்ற அனைத்து இழைகளுக்கும் இந்த தயாரிப்பு 6 வது சக்தியாக உயர்த்தப்பட்டுள்ளது இது 6 வது வெளிப்புற இழையை கணக்கிடுகிறது இதை நான் எப்படி எடுத்துக்கொண்டேன் என்பதையும் விளக்குகிறேன் மத்திய ஸ்ட்ராண்டிலிருந்து 2 ஆர் 6 என்ற வார்த்தையும் நான் 6 முறை சொன்னேன் மத்திய ஸ்ட்ராண்டிலிருந்து ஒவ்வொரு வெளிப்புற ஸ்ட்ராண்டிற்கும் உள்ள தூரத்தின் தயாரிப்பு இந்த வலதுபுறத்தில் இருந்தால் நான் கொடுத்திருந்தால் அதை எப்படி சரியாகப் பெறுவது என்பதையும் விளக்கினேன் எனவே காத்திருங்கள் எனவே இப்போது நீங்கள் மாற்றீடாக இருந்தால் நீங்கள் இப்போது அழைக்கும் அனைத்தையும் மாற்றினால் நான் இந்த தூரத்தை D 12 D 1 என்று காட்டினேன் உங்கள் D 14 இந்த எல்லா மதிப்புகளையும் நீங்கள் இங்கு மாற்றியமைத்தீர்கள் நீங்கள் இங்கு மாற்றீடு செய்து கணக்கிட்டால் நான் அந்த கணக்கீட்டை கொண்டு வரவில்லை ஏனெனில் இது சரியான நேரத்தை மாற்றியமைத்த பிறகு நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம் நீங்கள் மாற்றுவீர்கள் பிறகு உங்களுக்கு என்ன நடக்கும் நீங்கள் அந்த D s 2 177 ஆர் இது உங்கள் இறுதி உரிமையை தயவுசெய்து செய்யும் இறுதி பதில் எனவே ஒட்டுமொத்த கடத்தி ஆரம் 3 r ஆகும் ஏனெனில் இங்கிருந்து இது 6 மடங்கு ஆகும் எனவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்துக் கொண்டால் அது இங்கிருந்து இங்கே இருக்கிறது இந்த விஷயங்கள் 10 இது 2 ஆர் இது 2 ஆர் இது 2 ஆர் எனவே 6 ஆர் எனவே ஆரம் 6 ஆர் 2 எனவே 3 ஆர் எனவே ஒட்டுமொத்த கடத்தி ஆரம் 3 ஆர் நான் இங்கு 3 ஆர் எழுதியுள்ளேன் எனவே ஒட்டுமொத்த கடத்தி விகித ஆரத்தின் விகிதம் 2 177 ஆர் 3 ஆல் வகுக்கப்பட்டது 0 7257 க்கு சமம் சரி ஆரம்பத்தில் முடிவு குறித்து கருத்து தெரிவிக்கும் ஒரு விஷயத்தை நான் வைத்திருக்கிறேன் எனவே இழைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும்போது இந்த விகிதம் உண்மையில் 0 7788 ஐ நெருங்குகிறது இது சரியான கண்டக்டரின் சரியான கருத்து எனவே நீங்கள் புரிந்துகொண்ட நம்பிக்கைக்கு இது ஒரு உதாரணம் அடுத்தது இப்போது உதாரணம் 2 எனவே முதலில் நான் இந்தப் பிரச்சினையைப் படிக்கிறேன் பிறகு நாங்கள் வரைபடத்தைக் கொடுக்கிறோம் எனவே ஒரு 3 கட்ட 50 ஹெர்ட்ஸ் 30 கிலோமீட்டர் நீள வரிசையில் 4 எண் 4 ஆல் 0 உள்ளது இது சில வகையான கண்டக்டர் கடத்திகள் விவரக்குறிப்பு கம்பியில் 1 5 சென்டிமீட்டர் விட்டம் வலதுபுறம் கிடைமட்டமாக 2 மீட்டர் இடைவெளியில் ஒரு விமானத்தில் கம்பிகள் மின்னோட்டங்களை எடுத்துச் செல்கின்றன நான் a I b நான் இ c என்பது 50 மைனஸ் j 50 ஆம்பியருக்கு சமம் பிரச்சனையில் ஒரு விஷயம் உள்ளது நடுநிலை மின்னோட்டம் இதுவாக இருக்காது ஆனால் நீங்கள் I a I b I c ஐ சேர்த்தால் அது 0 என்றால் தற்போதைய கட்டம் நடுநிலையாக 0 அடுத்ததாக இந்த எண்கணிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அந்த வரி மாற்றப்படாமல் இருந்தால் கோடு மாற்றப்படாமல் உள்ளது எனவே நடுநிலை கம்பியின் ஃப்ளக்ஸ் இணைப்புகளைக் கண்டறிந்து நடுநிலை கம்பியில் தூண்டப்பட்ட மின்னழுத்தத்தைக் கண்டுபிடித்து 3 கட்ட கம்பிகளில் ஒவ்வொன்றிலும் மின்னழுத்த வீழ்ச்சியைக் கண்டறிய வேண்டும் எனவே முதலில் அது கிடைமட்ட விமானத்தில் இருக்கும் வரைபடம் 3 கட்டங்கள் a b c எனவே நான் a I b I c இந்த மின்னோட்டத்தை எடுத்துச் செல்லும் நடத்துனர் மற்றும் இது நடுநிலை மற்றும் இந்த கடத்திகளுக்கிடையேயான தூரம் நடுநிலை எல்லாமே 2 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் வலது எனவே இது கண்டக்டரின் ஏற்பாடு இப்போது முதலில் இந்தக் கணக்கீடு மிகவும் எளிது D a to n 2 plus 2 plus 2 எனவே 6 மீட்டர் D bnb முதல் n 2 plus 2 எனவே 4 மீட்டர் மற்றும் D cnc 2 n என்பது 2 மீட்டர் மற்றும் ஆரம் விட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது 1 5 சென்டிமீட்டர் எனவே ஆரம் என்பது 1 5 2 சென்டிமீட்டர் 0 0075 மீட்டர் சரி இது இதுதான் எனவே பொதுவாக இது ஆரத்துடன் ஒப்பிடும்போது 2 கட்டங்களுக்கு இடையே உள்ள தூரம் மிக அதிகமாகவோ அல்லது பெரியதாகவோ இருக்கும் எனவே d r தோராயமாக D க்கு சமம் ஏனெனில் r மிகவும் சிறியது இப்போது நடுநிலை கம்பிகளின் ஃப்ளக்ஸ் இணைப்புகள் n எனவே முந்தைய விவாதங்களிலிருந்து நாம் கூறிய பல கோட்பாடுகளும் விவாதிக்கப்படுகின்றன எனவே நேரடியாக நீங்கள் நடுநிலை கம்பியின் x n 0 4605 இன் ஃப்ளக்ஸ் இணைப்புகளை எழுதலாம் பின்னர் உங்கள் நோக்கம் அந்த நடுநிலை கடத்தியுடன் ஃப்ளக்ஸ் இணைப்புகளைக் கண்டுபிடிப்பதாகும் எனவே நான் ஒரு மன்னிக்கவும் சமமாக உள்ளது 0 4605 நான் ஒரு பதிவு 1 D a n a to n தூரம் பிளஸ் I b log 1 D b n plus I c log 1 D c n மில்லி வெபர் டன் ஒரு கிலோமீட்டருக்கு அது மில்லி சரி ஒரு கிலோமீட்டருக்கு மில்லி வெபர் டன் இப்போது இந்த வெளிப்பாட்டில் Da n D b n மற்றும் D c n எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் மாற்றினால் ʎ n என்பது அடைப்புக்குறிக்குள் 0 4605 க்கு சமம் நீங்கள் ஒரு பதிவு 1 6 I b log 1 4 I c log அரை மில்லி 1 க்கு மேல் 2 மில்லி வெபர் டன்னுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு இப்போதே இந்த ஒரு log 1 6 log 1 4 log 1 2 நீங்கள் எந்த மதிப்பு வந்தாலும் அதை நீங்கள் பெறுவீர்கள் ʎn மைனஸ் 0 4605 அடைப்புக்குறிக்கு சமம் இப்போது இதற்குப் பிறகு நீங்கள் I a I b மற்றும் I c I I a I a I b I c இந்த மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் எதை இங்கு மாற்றுகிறீர்கள் நான் a I b I c நீங்கள் மாற்றீடாக இருந்தால் I a i b I c இங்கே நான் இங்கே ஒரு படி எழுதிவிட்டேன் இந்த ஒரு இறுதி ஒன்றைத் தவிர்த்து ʎ n என்பது 0 274 ஒரு கிலோமீட்டருக்கு மில்லி வெபர் அலை அலை டன் இப்போது ஃப்ளக்ஸ் இணைப்புகள் நடுநிலை கம்பியாக இருக்கும் இது வெளிப்பாடு சிக்கலானது இப்போது இரண்டாவது பகுதி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதுதான் ஃப்ளக்ஸ் இணைப்புகள் பகுதி பி என்பது நடுநிலை கம்பியில் தூண்டப்படும் மின்னழுத்தம் Vn jΩ × ʎn வலது × 30 என்றால் கம்பியின் நீளம் 30 கிலோமீட்டர் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே jΩ ʎn × 30 எனவே அது j 2 pi அது அங்கு 50 Hz அமைப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கருதி அது அங்கு எழுதப்பட்டுள்ளது 3 கட்டம் 50 ஹெர்ட்ஸ் 30 கிலோமீட்டர் நீளம் இருந்தால் ஏனென்றால் இங்கே நாம் விரும்பும் 30 ல் வோல்ட்டுகளில் பெருகுகிறோம் ஏனெனில் இது ஒரு கிலோமீட்டருக்கு வழங்கப்படுகிறது அதனால்தான் 30 jΩ ʎ n ஆல் 30 ஆல் பெருக்கினால் j 2 pi அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் 30 முதல் 0 4605 வரை மில்லி வெபர் ஆகும் எனவே மில்லி நாம் 10 க்கு மின்சாரம் கழித்து 3 இந்த விஷயத்தில் 20 33 மைனஸ் j 19 234 ஆக இருக்கிறோம் அது வோல்ட் சரியாக இருக்கும் எனவே நீங்கள் பெருக்கினால் v n 121 58 கோணத்திற்குச் சமம் மைனஸ் 43 5 டிகிரி வோல்ட் சரி எனவே இப்போது நடுநிலை கம்பியில் தூண்டப்பட்ட மின்னழுத்தம் பகுதி சி சமன்பாடு 60 இலிருந்து கண்டக்டரின் ஃப்ளக்ஸ் இணைப்புகள் a a ஐ மேற்கோள் கீழ் வைத்துள்ளேன் தலைகீழ் கமா சரியானது எனவே சமன்பாடு 60 இலிருந்து கண்டக்டரின் ஃப்ளக்ஸ் இணைப்புகள் ʎ a என்பது 0 4605 க்கு சமம் I ஒரு பதிவு 1 r இது நடத்துனருக்கான உரிமை அதனால்தான் நான் ஒரு பதிவு 1 r I b பதிவு 1 D I c log 1 2 D வலது அதனால் அதாவது நீங்கள் நேரடியாக 2 மீட்டர் 2 மீட்டரை எழுதுவதற்கு பதிலாக 2 முதல் 2 முதல் 2 வரை நான் 1 பதிவு உங்கள் d 2 மீட்டர் எனவே அதற்கு பதிலாக a to b I b என்பது உங்கள் பதிவு 1 D மற்றும் நான் இந்த விஷயத்திற்கு இது c 1 2 D ஆகும் ஏனெனில் இது 2 D சரியானது எனவே ஒரு கிலோமீட்டருக்கு மில்லி வெபர் டன் இப்போது இது நடுநிலை மின்னோட்டம் 0 எனவே I a பிளஸ் I b பிளஸ் I c உங்கள் 0 க்கு சமம் அதாவது நான் c க்கு சமம் I a I b சரி எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் இதிலிருந்து நீங்கள் அதைச் செய்யலாம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் I உங்களுக்கு சமமாக இருக்கிறது அதற்கு பதிலாக நான் ஒரு பிளஸ் I b இந்த வெளிப்பாட்டில் நீங்கள் மாற்றீடாக இருக்கிறேன் நான் இங்கே உங்களுக்கு மாற்றாக வைக்கிறேன் என்பதை மட்டும் நான் காட்டவில்லை பிறகு நீங்கள் செய்தால் சரி எனவே நீங்கள் ʎa 0 4605 I a log 1 r I b log 1 D I a log 2 D I b log 2 D பெறுவீர்கள் இப்போது நீங்கள் மேலும் எளிமைப்படுத்தினால்ʎa ʎ a ஒரு கிலோமீட்டருக்கு 0 4605 I ஒரு பதிவு 2 D r I b log 2 Milli Weber டன் இருக்கும் இதேபோல் நீங்கள் ʎb ʎb ஐயும் 0 460 I ஐ ஒரு பதிவு 1 D க்கு மேல் கணக்கிட்டால் அது b ஆக இருக்கும் எனவே நான் ஒரு கிலோமீட்டருக்கு D மில்லி வெபர் டன் மீது 1 பி பதிவு 1 ஆர் பிளஸ் I c log 1 இங்கேயும் அதே தத்துவத்தைப் பின்பற்றுங்கள் இந்த விஷயத்திலும் நீங்கள் I c ஐ மைனஸ்I a plus I b க்கு சமம் எனவே எளிமைப்படுத்திய பின் நீங்கள் இங்கு வருவீர்கள் எளிமைப்படுத்திய பிறகு நீங்கள் இங்கு வருவீர்கள் ʎ b 0 4605 I b log d r மில்லி வெபர் கிலோமீட்டருக்கு டன் இதேபோல் ʎc நீங்கள் 0 4605 I a log 1 க்கு மேல் 2 D செய்கிறீர்கள் ஏனென்றால் c 2 தூரம் 2 D ஆகும் பின்னர் பிளஸ் I b log 1 D பிளஸ் I c log 1 r ஏனெனில் ʎ c I c log மில்லி வெபர் டன் இங்கே ஒரு கிலோமீட்டருக்கும் I பின்பற்றும் அதே விஷயத்தைப் பின்பற்றுங்கள் மைனஸ் I I a plus I b இங்கே இந்த வெளிப்பாட்டில் மட்டுமே இந்த விஷயத்தில் சரியானதை எளிதாக்குங்கள் மற்றும் பிளஸ் Ia வழக்கில் இந்த வழக்கில் இல்லைʎʎ c அது உங்கள் I a log இது I b I b log 1 மேலே log 2 D பிளஸ் I c log 2 D பிளஸ் I b log 1 D எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் செய்ததை நாங்கள் உண்மையில் உங்கள் I b I b I c நீக்கிவிட்டோம் எனவே இந்த விஷயத்தில் I a அகற்றுகிறீர்கள் I a பகுதி என்று நீங்கள் அழைப்பதை எளிமையாக்குங்கள் எனவே இந்த வழக்கில் உள்ளதைப் போல அல்ல I c என்பது I மைனஸ் I பிளஸ் Ib பிளஸ் I b நீங்கள் எளிமைப்படுத்துகிறீர்கள் அதனால் எது வந்தாலும் நான் I a I b I c எனவே I b மற்றும் Ic நான் உண்மையில் அகற்றப்பட்டேன் எனவே அந்த வழக்கில் ʎc 0 4605 I b log 2 plus I c log 2 க்கு மேல் ஒரு கிலோமீட்டருக்கு மில்லி வெபர் டன் இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் I b I c இருக்கிறது எனவே மாற்றீடான I a மைனஸ் I மைனஸ் I b பிளஸ் I c க்கு சமம் என்றால் நீங்கள் இதைச் சரியாகச் செய்யுங்கள் எனவே இது ʎa ʎb c இப்போது மின்னழுத்தத்தால் தூண்டப்படும் மின்னழுத்தம் ʎ va உங்கள் jΩ க்கு மில்லி வெபரில் 0 4605 ஆக இருக்கும் அதனால்தான் 20 முதல் மின் மைனஸ் 3 மற்றும் 30 கிலோமீட்டர் நீளம் 30 மற்றும் உள்ளே உள்ளது இந்த வெளிப்பாட்டை டெல்டா பா உரிமைக்கு அடைக்க எனவே நான் ஒரு பதிவு 2 D r I b log 2 எனவே எங்களுடைய expression ஒரு உரிமைக்கான உங்கள் வெளிப்பாடு எங்கே இது ʎa I a log 2 D r I b log 2 க்கான வெளிப்பாடு இது எனவே I a I இப்போது இங்கே நீங்கள் தற்போதைய I a மற்றும் I b I a இவ்வளவுக்கு சமம் I b இதற்கு சமம் நீங்கள் மாற்று D சமமாக 2 மீட்டர் மற்றும் கணக்கிடுங்கள் எனவே நீங்கள் டெல்டா b ஐப் பெறுவீர்கள் 514 4 கோணம் 230 டிகிரி 0 2 வோல்ட் அதாவது ஒரு கட்டத்தில் இது தூண்டப்பட்ட மின்னழுத்தம் எனவே அது எழுதப்படும் போதெல்லாம் பி சி எனவே அதன்படி நான் நீக்கிவிட்டேன் இதேபோல் நீங்கள் கட்டம் b மற்றும் கட்டம் c வலது கட்டம் b மற்றும் கட்டம் c டெல்டா b ஆகியவற்றைக் கணக்கிட்டால் b 360 8 கோணம் 217 56 இருக்கும் இதை நீங்கள் தயவுசெய்து கணக்கிடுங்கள் ஆனால் இது சரியானது மற்றும் டெல்டா b c 827 7 கோணம் 45 4 டிகிரி வோல்ட் என்று பதிலளிக்கிறது எனவே உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை அல்லது நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் அனுப்பினால் இதை நீங்கள் எப்போது கேட்பீர்கள் என்பது எனது பரிந்துரை மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் எனக்கு மின்னஞ்சல் அனுப்பவும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு விரைவாக பதிலளிக்க முயற்சிப்போம்